ஆகையால் எடுத்துக்காட்டாக 2Dயை எடுத்துக் கொள்வோம் 3D யில் சிலவற்றை வரைவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது ஆகையால் இது என்னுடைய x மற்றும் y எதற்காக இந்த அச்சு உள்ளது இது z அச்சு கிடையாது இங்கே 2 D உள்ளது ஆகவே எந்த ஒரு zம் இல்லை இதற்குள்ளே நமது வேறியபில்கள் இவ்வாறு உள்ளன இங்கே நமது 'யீ' செல்லில் உள்ள அச்சு புள்ளிகள் காணப்படுகின்றன நான் இங்கே எத்தனை 'யீ' செல்கள் வரைந்துள்ளேன் ஒன்று அல்லது நான்கு மாணவர் 4 4 'யீ" செல்கள் நான் வரைந்துள்ளேன் நாம் படத்தில் இங்கிருந்து ஆரம்பிப்போம் ஆகையால் நாம் மேல் புறத்தோற்றத்தை பார்க்கலாம் மேற்புறத் தோற்றம் எவ்வாறு காணப்படுகிறது நான் இதை வரைய இருக்கிறேன் x இங்கு அமைந்துள்ளது இது எவ்வளவு தூரத்தில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது டெல்டா y எந்த சமன்பாட்டை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் நாம் ∂H∂t மற்றும் இவற்றுக்கான தொடர்பில் உள்ள சமன்பாட்டை உபயோகப்படுத்த வேண்டும் ஆம் நாம் மேலும் எந்த போலரிசேஷனில் உள்ளது என்று பார்க்கிறோம் நாம் TE போலரிசேஷனை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் ஆகையால் TE போலரிசேஷன் Hz Ex Ey பெற்று இருக்கும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள அம்புக்குறிகள் எவற்றின் மதிப்புகள் இந்த அன்னோன்கள் எவற்றுக்கு உரிய அன்னோன்களாக உள்ளன மாணவர் Ex Ex Ey நமது Hz எங்கே உள்ளது அது இங்கே நடுவில் இருக்கும் அல்லது நான் அதை இங்கே இருக்குமாறு தேர்ந்தெடுக்கலாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆகையால் இந்த சமன்பாட்டை நாம் எழுதலாம் ஆகையால் ∂B∂t என்னுடைய முதல் டேர்மாக வருகிறது நாம் μ0H எடுத்துக் கொள்ளலாம் ஆகையால் என்ற இந்த சமன்பாடு க்கு சமமாக உள்ளது திரும்பவும் நான் இவ்வாறு எழுதினால் என்ற சமன்பாடு கிடைக்கும் இதை எதனால் வகுக்க வேண்டும் ஆகவே இங்கு இது முதலாவது டேர்ம் மற்றும் இது இரண்டாவது டேர்ம் ஆக உள்ளது உண்மையில் ஏதோ ஒன்று இங்கு சரியாக இல்லை மாணவர் ஆம் இது Ey ஆகையால் இங்கே ஆரிஜின் உள்ளது இது Ex ஆக இருக்க வேண்டும் இங்கு இது Δy ஆக இருக்கிறது மாணவர் இந்த j எவ்வாறு இருக்க வேண்டும் ஆம் மாணவர் ஆகையால் நாம் x அச்சு புள்ளிகளை மட்டுமே இங்கு மாற்றி உள்ளோம் இங்கு நமக்கு Δx இருக்கிறது மேலும் இது Ey ஆக இருக்க வேண்டும் Ey உண்மையில் கணக்கீடு செய்யப்படவில்லை இங்கே ஆரிஜின் 00 உள்ளது Ey முழு எண்ணில் பாதியில் கணக்கீடு செய்யப்படக் கூடாது ஆனால் ஒவ்வொரு முழு எண் புள்ளியிலும் கணக்கீடு செய்யப்பட வேண்டும் ஆகையால் நான் இவை அனைத்தையும் திரும்பவும் எழுதப்போகிறேன் ஆகையால் இது i j 12 என்று இருக்க வேண்டும் இப்போது சரியாக உள்ளதா மாணவர் மேலும் i j − 12 இது சரியாக இருக்கிறதா நாம் இந்த டேர்ம் மற்றும் இந்த டேர்ம் ஆகியவற்றின் வித்தியாசத்தை எடுக்கப் போகிறோம் ஆகையால் i லொகேஷன் மாறாமல் உள்ளது i 1 லோகேஷன் எப்படி இருக்கும் மாணவர் பின்பு இது இவ்வாறு இருக்க வேண்டும் ஆகவே இது Δyயாக மாறுகிறது இது தான் சரியாக உள்ளது மாணவர் ஆகையால் இதை எழுதிக் கொள்ளலாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் முதலில் இந்த சமன்பாட்டை கீழ்க்கண்டவாறு எழுதிக் கொள்ளலாம் நான் z காம்பொனண்டை மட்டும் இங்கே பார்க்கிறோம் ஆகவே இது எவ்வாறு மாறுகிறது நமது முதலாவது டேர்ம் ∂Ex∂y என்று இருக்கப்போகிறது இங்கு ஒரு மைனஸ் சைன் உள்ளது ஆகையால் ∂Ex∂y − ∂Ey∂x நமக்குத் தேவைப்படும் எக்ஸ்பிரஷன் ஆகும் மாணவர் ஆமாம் மாணவர் ஆம் இது உண்மையில் சரியாக உள்ளது ஆகையால் இந்தக் க்ரிட்டுக்கு வெவ்வேறு நிறங்களை கொடுப்போம் இந்தக் கிரிட்டை நாம் இப்போது கருதுகிறோம் இப்பொழுது நாம் நமது எக்ஸ்பிரஷன் சரியாக உள்ளது ஆகையால் முதலாவது இருப்பது y ஐ பொறுத்து Ex ன் பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்பொழுது நான் எழுதிய எக்ஸ்பிரஷன் சரியாக இல்லை நாம் முதலில் இருந்து ஆரம்பிப்போம் ஆகவே முதல்தடவையாக நாம் Exஐ பார்க்கிறோம் அதாவது இது yயில் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆக உள்ளது ஆகையால் இது Ex இதன் லொகேஷன் என்ன நான் இங்கே இதிலிருந்து கழிக்கிறேன் ஆகையால் Exi 12 j 1 மாணவர் j Exi 12 j என்பதை இப்பொழுது பெறுகிறோம் அடுத்த டேர்ம் ∂Ey∂x ஆகையால் Eyயில் மைனஸ் உள்ளது எனக்கு கீழ்கண்டவாறு இவை மாறுகின்றன

உண்மையில் இவற்றை எழுத தேவை இல்லை ஆனால் இவ்வாறு எழுதினால் நமக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் இப்போது ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியாவில் நாம் என்ன செய்தோம் என்பதை பார்க்கலாம் ஆகையால் நம்மால் முடிந்த அளவுக்கு குறைந்தபட்ச தூரத்தை நாம் கண்டறிய வேண்டும் ஆகையால் இங்கே வலது பக்கத்தில் மேல்புற காட்சியின் வரைபடம் உள்ளது 4 'யீ' செல்களை நாம் கற்பனை செய்து கொள்வோம் அதாவது ஒரு 'யீ' செல்லில் நான்கு மதிப்புகள் H மதிப்பை டைம் புள்ளிகளில் கணக்கீடு செய்ய ஈடுபடுத்தப்படுகின்றன ஆகையால் இது நமது H நேர அளவில் நமக்கு தேவைப்படும் H ஆகும் மற்றவை எல்லாம் முடிந்துவிட்டன Hn−12 என்பது முடிந்து போய்விட்டது இவை எல்லாம் எங்கே நிகழுகின்றன 'n'ல் நிகழுகின்றன இவை அனைத்திலும் எது குறைந்த பட்ச தூரமாக உள்ளது இந்த நான்கு புள்ளிகளுக்கு இடையில் உள்ள தூரமாக அது இருக்கும் இங்கே நான் நான்கு அம்புக் குறிகளை வரைந்துள்ளேன் 1 2 3 மற்றும் 4 எது மிகவும் குறைந்தபட்ச தூரமாக இருக்கிறது இங்கே அது டேஷ்டு பச்சை நிற கோடு ஆகும் ஆகையால் நாம் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அது இயற்கையாக பயணிக்கிறது ஆகையால் இப்போது நாம் நேர அளவை கணக்கிட தேவைப்படுகிறது இங்கு உள்ள கொள்கை என்னவென்றால் அலை அடுத்த நெருக்கமான புள்ளிக்கு பயணிக்கும் முன்பு நாம் நேர அளவை அப்டேட் செய்வது அவசியமாகிறது ஆகையால் அலை பயணிக்கும் குறைந்தபட்ச நேரம் தேவை அலை இந்த திசையில் பயணம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு சிறந்த தேர்வாக அமையும் அப்பொழுது அது மிகவும் குறைந்தபட்ச தூரமாக இருக்கும் ஏனெனில் இது மிக நீளமாக உள்ளது ஆகவே இந்த தூரம் என்பது சரியானது ஏனெனில் இது மூலைவிட்டத்தின் வழியாக உள்ளது ஆகையால் எவ்வளவு தூரம் இது இருக்கிறது Δx Δy என்பது கிரிட் ஸ்பேசிங் ஆகும் c என்பது ஒளியின் வேகம் மாணவர் நாம் நேர அளவை அப்டேட் செய்ய வேண்டும் மாணவர் ஆம் இது பயணிக்க ஆரம்பிக்கிறது இங்கே 'a புள்ளி என்றும் இதை 'b' புள்ளி என்றும் அழைப்போம் ஆகையால் அலை 'a' புள்ளியிலிருந்து 'b' புள்ளிக்கு பயணம் செய்கிறது இது பயணம் செய்வதற்கு முன்பாக நாம் சமன்பாடுகளை அப்டேட் செய்ய வேண்டும் இந்த சமன்பாட்டில் அனைத்து புள்ளிகளும் உள்ளன ஆகையால் அலை 'a' புள்ளியிலிருந்து 'b செல்வதற்கு முன்பாக நாம் அப்டேட் செய்ய வேண்டும் இன்னொரு வார்த்தையில் கூற வேண்டுமென்றால் Δt ≤ τ ஆக இருக்க வேண்டும் மாணவர் நான் ஒரு எளிய அனுமானத்தை செய்து கொள்ளலாம் அதாவது Δx Δy என்று இந்த கேசில் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இந்த எளிய கேசில் Δx Δy Δs என்று எடுத்துக் கொள்கிறோம் இப்போது τ என்னவாக மாறுகிறது மேம்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் ஒரு அர்த்தத்தை கொண்டுவருவதற்கு Δt என்பது டவ்வை விட குறைவாக இருக்க வேண்டும் ஆகையால் இந்த சமன்பாட்டை கீழ்க்கண்டவாறு எழுதிக் கொள்கிறோம்

ஆகையால் இங்கே ஒரு அதிகப்படியான காரணி √2 வந்துள்ளது ஏனெனில் நாம் இந்தப் புள்ளிகளை ஒரு சதுர வரிசையில் வைத்து உள்ளோம் நீங்கள் நடு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மூலை விட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால் 3Dயில் என்ன நிகழும் என்பதை நீங்கள் யூகிக்க முடியுமா மிகச்சரியாக நான் ரூட் 3 என்பதை பெற முடியும் மாணவர் நாம் மிகக் குறைந்த அளவு தூரம் எது என்று பார்க்கிறோம் இந்த சிக்னல் அங்கே செல்லும் முன்பாக நான் அதை அப்டேட் செய்ய வேண்டும் ஆகையால் எது கடினமாக இருக்கும் 1D 2D 3D நீங்கள் இவற்றை கணக்கீடு ஆதாரங்களின் அடிப்படையில் வகைப்படுத்த வேண்டும் 3D என்பது கடினமாக இருக்கும் ஏனென்றால் Δt என்பதை மிகவும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் Δt யில் உள்ள பவுண்ட்கள் மிகவும் இறுக்கமாகி கொண்டே இருக்கும் இப்பொழுது Δt என்பது ஒரு பரிமாணத்தில் உள்ளது இது Δsc என்பது போதுமானதாக இல்லை ஆகையால் 3Dயில் Δsc√3 என்று உள்ளது ஆகையால் அதிகப் பரிமாணம் என்பது டிஸ்கிரிட்டைசேஷனில் நேர்த்தியான நேர அளவை குறிக்கிறது ஆகவே நாம் என்ன செய்துள்ளோம் இதுவரை நாம் செய்தவற்றை சுருக்கமாக பார்த்தால் இங்கே நாம் ஸ்பேஸை அப்டேட் செய்துள்ளோம் நேர அளவை அப்டேட் செய்துள்ளோம் பின்பு எந்த நிபந்தனையில் நாம் துல்லியத்தை பார்க்கிறோம் துல்லியம் இல்லை ஸ்டெபிலிட்டி என்பது சரியானது எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அலை உருவாகிறது நாம் கோரன்ட் ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியா என்பதை நாம் கண்டறிய இருக்கிறோம் இது நமக்கு சரியாக அமைந்துள்ளது இங்கு எழுதப்பட்டவைகளை தற்சமயம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நாம் இப்போது படிப்படியாக பார்க்கலாம் இங்கே நாம் ஸ்டபிலிடி பெற்றிருக்கிறோம் ஆனால் இதன் தீர்வு சரியாக உள்ளதா என்பது அடுத்த கேள்வி அதாவது கன்வர்ஜென்ஸ் என்பதை குறிப்பிடுகிறேன் ஆகையால் நாம் இதை அமைப்பு ரீதியாக பார்க்கலாம் இதிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம் செல்லுக்கு முன்பாக FDTDயின் ஆரம்ப புள்ளி எது மாக்ஸ்வெல் சமன்பாடு அதாவது பார்ஷியல் டிபரன்சியல் சமன்பாடுகள் ஆகவே நாம் PDE அல்லது PDEக்களின் அமைப்புகளிலிருந்து ஆரம்பிக்கிறோம் PDE லிருந்து நாம் என்ன செய்தோம் பின்பு நாம் அடுத்ததாக 'யீ' செல்லுக்கு சென்றோம் அதாவது நாம் இவற்றை டிஸ்கிரிட்டைஸ் செய்தோம் இப்போது நீண்ட அம்புக்குறியை வரைந்து கொள்வோம் நாம் டிஸ்கிரிட்டைஸ் செய்த பின்பு என்ன வகையான சமன்பாடுகளை பெறவேண்டும் அவை லீனியர் ஆக இருக்குமா நாம் டெய்லர் தியரத்தை Taylors theorem உபயோகித்தோம் டெரிவேட்டிவ் பங்க்ஷன் மதிப்பிலேயே சப்ஸ்டிட்யூட் செய்தோம் ஆகவே நமக்கு சமன்பாடுகளின் தொகுப்பு கிடைத்தது இதை நாம் இயற்கணித சமன்பாடுகளின் தொகுப்புகளாக எழுதிக் கொள்ள முடியும் ஆகவே நமக்கு டிஸ்கிரிட்டைசேஷன் வாயிலாக அல்ஜீப்ரா சமன்பாடுகளின் தொகுப்பு கிடைத்துள்ளது அடுத்த கேள்வி என்னவென்றால் டிஸ்கிரிட்டைசேஷன் டெல்டா x மற்றும் டெல்டா t சார்ந்து உள்ளதா என்று நீங்கள் கேட்கலாம் ஆம் உண்மையில் சார்ந்து உள்ளது ஆகவே நீங்கள் எதிர்த் திசையில் சென்று கன்சிஸ்டன்ஸியை சரி பார்க்க வேண்டும் அதாவது இந்த சமன்பாடுகளின் தொகுப்பு டிஸ்கிரிட்டைஸ் செய்யப்பட்ட உண்மையான PDE க்களுடன் சீரான முறையில் உள்ளதா என்று சரி பார்க்க வேண்டும் இது ஒரு முக்கியமான கேள்வி இப்பொழுது தற்சமயம் அதை நாம் விட்டு விடுவோம் நாம் அல்ஜிப்ரா சமன்பாடுகளை பெற்ற பின்பு என்ன செய்தோம் நான் அவற்றைத் தீர்த்தேன் அவற்றைத் தீர்ப்பது எனக்கு ஒரு தோராயமான தீர்வைக் கொடுத்தது எந்த சூழ்நிலையில் இந்த தோராயமான தீர்வைப் பெற்றேன் நிலைத்தன்மை சரியானது ஸ்திரத்தன்மையின் கீழ் எனக்கு கிடைத்த தோராயமான தீர்வு எனக்கு புரிந்தது எனவே இங்கிருந்துசெல்வதில் நிலைத்தன்மை பற்றிய ஒரு கருத்து இருக்கிறது ஆகையால் இந்த மூன்று வகையான சதுர பெட்டிகளிலிருந்து ஏதாவது நாம் விட்டு விட்டோமா இங்கு PDE உள்ளது மேலும் சமன்பாடுகளின் தொகுப்பு உள்ளது தோராயமான தீர்வுகளும் உள்ளன வேறு என்ன அம்சங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நான் இங்கே 3 பெட்டிகளை வரைந்துள்ளேன் இதுதான் தேவையான குறிப்பு மாணவர் ஆகவே நமக்கு உண்மையான தீர்வு அல்லது மிகச் சரியான தீர்வு என்பது தேவை முன்பு இம்மாதிரியான கணக்கீடுகளை செய்யும் பொழுது கம்ப்யூட்டர் என்பது இல்லாமல் இருந்தது ஆகவே பகுப்பாய்வு செயல் ரீதியாக செய்ய வேண்டி இருந்தது ஆனால் இதை பல தடவைகள் செய்வது என்பது இயலாத காரியம் என்பதை அறிவீர்கள் ஆகவே நாம் கணக்கியல் செயல்பாடுகளை தேர்ந்தெடுத்துள்ளோம் ஆகையால் நான் இப்போது என்ன எழுத வேண்டும் கன்வர்ஜென்ஸ் ஆகும் கன்வர்ஜென்ஸ் என்பது என்ன கணித ரீதியாக எவ்வாறு கன்வர்ஜென்ஸ் எழுத வேண்டும் எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அதாவது எவ்வாறு ஒரு தோராயமான தீர்வை நாம் பெறுவது இதை நாம் கன்வர்ஜென்ஸ் மூலமாக செய்ய விரும்புகிறோம் ஆகையால் கன்வர்ஜென்ஸ் என்பது என்ன Δx Δt → 0 செல்ல வேண்டும் அதாவது அப்போது நாம் உண்மையான தீர்வை பெற முடியும் நடைமுறை வாழ்க்கையில் உண்மையான தீர்வுகளை நாம் பெறுகிறோமா அதன்மூலம் கன்வர்ஜென்ஸ் உடன் ஒப்பிடுகிறோமா பின்பு கன்வர்ஜென்ஸ் செய்வதின் நோக்கம் என்ன மாணவர் கணக்கியல் கணக்கியல் கன்வர்ஜென்ஸ் அதன் மூலமாக கிடைக்கும் டிஸ்கிரிட்டைசேஷன் தீர்வுகளில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துவது இல்லை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு பிறகு டிஸ்கிரிட்டைசேஷன் என்பது அடிப்படையில் மிக நேர்த்தியாக இருக்கும் எப்ஸிலான் விடை கிடைக்கும் ஆகவே அது தான் நமது கணக்கியல் கன்வர்ஜென்ஸ் ஆகவே ஸ்டெபிலிட்டியில் தீர்வுகளை நாம் பார்க்கவில்லை இப்பொழுது கன்வர்ஜென்ஸ் என்பது மிகவும் கடினமாக இருப்பதால் இங்கு லக்ஸ் மற்றும் ரிச்ச்ட்மியர் தியரம் இந்த வகையான அம்சங்களை செய்வதற்கு முக்கியமானதாக உள்ளது ஆகவே இது என்ன கூறுகிறது ஒரு லீனியர் மதிப்புடைய கணக்கு கொடுக்கப்படுகிறது மேலும் கடைசியான டிஃபரன்ஸ் அப்ராக்ஸிமேஷன் கொடுக்கப்படுகிறது ஆகையால் இவை இரண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டவை இந்த இரண்டில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் இவை கன்சிஸ்டன்ஸி சமன்பாடுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் நமக்கு ஸ்டெபிலிட்டி என்பது கன்வர்ஜென்ஸ் செய்வதற்கு தேவையானதாக உள்ளது ஆகவே இந்த தியரம் கணிதவியலாளர்களால் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் பொறியாளர்கள் இதை அவ்வளவாக உபயோகப்படுத்துவது இல்லை ஆனால் நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் இது உண்மையான தீர்வுகளுக்கு கன்வர்ஜ் ஆகும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உள்ளது நீங்கள் உண்மையான தீர்வுகளை அறியாவிட்டால் இந்த விடை எவ்வாறு சரியானது என்று சொல்லமுடியும் உங்களால் முடியாது ஆனால் இந்த தியரத்தை குறிப்பாக எடுத்துக் கொள்ள முடியும் அதன் மூலமாக நமது தீர்வுகள் நிலையானவை என்று கூறலாம் FDTDல் நாம் என்ன செய்கிறோம் இப்போது நாம் Δtயின் தீர்வைப் பார்க்கலாம் ஸ்டெபிலிட்டி க்ரைடீரியா பொருத்து இது நிலை தன்மையுடன் உள்ளது இந்த தியரம் மூலமாக நாம் நமது தேர்வுகளுக்கு உரிய கன்வர்ஜென்ஸ் பெற இயலும் என்ன வகையான கன்வர்ஜென்ஸ் நீங்கள் கணக்கியல் வாயிலாக காண்பிக்க முடியும் அதாவது நீங்கள் கணக்கியல் கன்வர்ஜென்ஸ் செய்ய இயலும் ஏனென்றால் நீங்கள் PDE சால்வ் செய்துள்ளீர்கள் நீங்கள் தீர்வுகளை பெற்றுள்ளீர்கள் ஆனால் இவை உண்மையான தீர்வுகள் என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று கேட்கலாம் ஆகையால் கடைசி கோட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்டெபிலிடி என்பது மிக முக்கியமான அம்சம் ஆகும் ஆகவே நீங்கள் வணிக ரீதியான FDTD சாஃப்ட்வேரை பார்த்தால் மிக முக்கியமான ஒன்று கோரன்ட் ஸ்டெபிலிடி ஃபேக்டர் என்பது ஆகும் ஆகவே நீங்கள் ஸ்டெபிலிடி என்பது சேட்டிஸ்ஃபை செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் கன்வர்ஜென்ஸ் என்பதும் சரி செய்யப்பட வேண்டும் வேறு ஏதாவது கேள்விகள் உள்ளனவா நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு நடைமுறை செயலிலிருந்து இது விலகி உள்ளது கோரன்ட் ஸ்டெபிலிடி ஃபேக்டர் சரி செய்யப்பட்டது என்பதை நாம் ஒரு செயலாக உறுதிப்படுத்தலாம் ஆனால் இது இன்ஜினியரிங் நடைமுறை செயல்பாடுகளில் நாம் பயன்படுத்துவது இல்லை